டேட்டா சயின்ஸ்க்கான ஆப்டிமைசேஷன் குறித்த விரிவுரைகளின் கடைசி தலைப்புக்கு வருகிறோம் அன்கன்ஸ்டரைன்ட் மல்டிவேரியட் ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இதுவரை பார்த்தோம் பிறகு மல்டிவேரியட் ஆப்டிமைசேஷன் வித் ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்த்தோம் இப்போது நாம் மல்டிவேரியட் ஆப்டிமைசேஷன் வித் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் பிரச்சனைளுக்கு தீர்வை பார்ப்போம் முதலில் இந்த வகையான பிரச்சனைகளில் நமக்கு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் எதற்கு தேவை என்று காண்போம் முந்தைய விரிவுரைகள் தென்னிந்திய உணவகங்களை விரும்பும் நபர்களுக்கான டேட்டாவைப் பற்றி நான் கூறியதை நினைவு படுத்திக்கொள்ளுங்கள் அந்த உதாரணத்தில் ஒரு குரூப் மக்கள் ஒரு குறிப்பிட்ட வகை உணவகங்களை விரும்புவார்கள் இந்த வகையான உணவகத்தை விரும்பாத வேறொரு குரூப் மக்களும் இருக்கக்கூடும் என்று கூறினேன் இது போன்ற ஒரு லயன் ஆக இருக்கும் ஒரு க்ளாஸ்ஸிபையரை நாம் உருவாக்க வேண்டுமானால் ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகளை நாம் தீர்க்க முயற்சிப்பதால் இந்த டேட்டா பாய்ண்ட்ஸ் அனைத்தும் லயனின் ஒரு பக்கமும் மற்றும் இந்த பாய்ண்ட்ஸ் அனைத்தும் லயனின் மற்றொரு பக்கமும் இருக்க வேண்டும் என்ற கன்ஸ்டரைன்ட்ஸை நாம் திணிக்க வேண்டும் நம்முடைய லீனியர் அல்ஜீப்ராவில் ஹாஃப் ஸ்பேஸ் மற்றும் ஹைப்பர் பிளேன்ஸ் பற்றிய விரிவுரையில் இருந்து இந்த ஈகுவேஷன் லீனியர் ஈகுவேஷன் ஆக இருந்தால் அது இயல்பாக இந்த திசையில் இருந்தால் இந்த திசையில் நான் இந்த பாயின்ட்ஸ்ன் மதிப்பை மாற்றினால் அது 0 ஆகவும் இந்த பக்கத்தில் அது 0 ஆகவும் மற்றும் லயனுடன் 0 ஆகவும் இருக்கும் எனவே இப்போது ஒவ்வொரு பாயின்ட்ஸ்க்கும் கண்டிஷனை லயனின் ஈகுவேஷன் அடிப்படையில் நாம் எழுதினால் இவை இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஆக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே பல பாயின்ட்ஸ்களில் பல இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருக்கலாம் எனவே டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் மற்றும் ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நாம் ஏன் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பார்ப்போம் இந்த யோசனையின் மிகவும் அதிநவீன பதிப்பு சப்போர்ட் வெக்டார் மெஷின் எனப்படும் டேட்டா சயின்ஸ் வழிமுறைகளில் ஒன்றில் பயன்படுத்தப்படுகிறது இன்ஜினியர்களுக்கான டேட்டா சயின்ஸ் குறித்த இந்த பாடத்திட்டத்தில் அந்த நுட்பத்தை நாம் படிக்க மாட்டோம் என்றாலும் டேட்டா சயின்ஸ் பார்வையில் இருந்து இந்த வகை ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகள் மிகவும் முக்கியமானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போது நாம் முன்பு பார்த்த ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட் இருந்த அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த ஆப்டிமைசேஷன் பிரச்சனையை தீர்க்க முயற்சித்தோம் பின்னர் அந்த ஈகுவாலிட்டியை ஒரு இன்ஈக்குவாலிட்டியாக மாற்றினோம் நமது கடைசி விரிவுரையில் 12 ஆக இருந்ததை இப்போது 12 ஆக மாறிவிட்டது இந்த வகை பிரச்சனைகளில் என்ன நடக்கிறது என்பதை உள்ளுணர்வாக புரிந்துகொள்வோம் இப்போது இதற்கு முந்தைய பிரச்சனையில் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருக்கும்போது இந்த லயனில் உள்ள எந்தவொரு பாயிண்ட்டும் ஒரு கேண்டிடேட் சொல்யூஷன் ஆக இருக்கும் என்று சொன்னோம் இவை அனைத்தும் பீசிபில் பாயின்ட்ஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த எல்லா பாயின்ட்ஸ்களிலும் நாம் முயற்சிப்பது என்னவென்றால் மினிமம் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் மதிப்பைக் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டை தேர்ந்தெடுப்பதாகும் இப்போது இந்த இன்ஈக்குவாலிட்டி கொண்ட ஆப்டிமைசேஷன் பிரச்சனை என்னிடம் இருக்கிறது இந்த படத்தில் இது என்று வைத்துக் கொள்வோம் நாம் சிகப்பு நட்சத்திரமாக குறித்துள்ளது என்னவென்றால் அசல் அன்கன்ஸ்ரைன்ட் ஆப்டிமம் அல்லது அன்கன்ஸ்ரைன்ட் மினிமம் ஆகும் இப்போது நீங்கள் இதைப் பார்த்தால் இது 12 ஆக உள்ளது என்று சொன்னால் இதை அடிப்படையில் 3 x1 2 x2 12 0 என திருத்தி எழுதிக் கொள்ளலாம் மேலும் இது ட்ரான்ஸ்போஸ் x b 0 ஆகவும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே n எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதைப் பொறுத்து இது ஒரு ஹாஃப் ஸ்பேஸ் ஆக இருக்கும் இந்த கேஸில் இந்த ஈகுவேஷனால் குறிப்பிடப்படும் ஹாஃப் ஸ்பேஸ் இதுவே ஆகும் எனவே ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் மற்றும் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இடையிலான வேறுபாடு பின் வருவனவாகும் ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸில் இந்த லயனில் உள்ள ஒவ்வொரு பாயின்ட்டும் ஒரு பீசிபிள் தீர்வாக இருக்கும் அதுவே இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஆக இருக்கும்போது இந்த லயன் எல்லா வழிகளிலும் நீட்டிக்கப்பட்டு இந்த ஹாஃப் ஸ்பேஸில் உள்ள பாயிண்டுகள் மட்டுமே ஒரு பீசிபிள் தீர்வாக இருக்கும் இந்த அரை இடத்தின் ஒவ்வொரு பாயின்ட்டும் ஒரு பீசிபிள் தீர்வாக இருப்பதால் அன்கன்ஸ்ரைன்ட்டு மினிமமும் பீசிபிள் பாயின்ட்டாக மாறும் எனவே இதில் சுவாரஸ்யமாக நாம் பார்ப்பது என்னவென்றால் கன்ஸ்ரைன்ட்டு மினிமமும் அன்கன்ஸ்ரைன்ட்டு மினிமமும் ஒன்றாக இருக்கும் ஆகவே ஈக்குவாலிட்டி அடிப்படையில் அன்கன்ஸ்ரைன்ட்டு மற்றும் கன்ஸ்ரைன்ட்டு மினிமமும் வேறுபட்டது என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் இதை இன்ஈக்குவாலிட்டியாக மாற்றிய போது கன்ஸ்ரைன்ட்டு மினிமமும் அன்கன்ஸ்ரைன்ட்டு மினிமமும் ஒரே பாயிண்ட்ஸாக இருந்ததை பார்த்தோம் இப்போது நாம் சைனை புரட்டி அது 12 ஆக இருந்தால் என்னவாகும் என்பதைப் பார்ப்போம் பின்னர் நீங்கள் இந்த லயனை எல்லா வழிகளிலும் நீட்டித்தால் பீசிபில் பகுதி இந்த பக்கமாக இருக்கும் இப்போது ஆப்டிமம் எங்கே உள்ளது என்று கேள்வி கேட்டீர்களானால் அந்த சிறந்த தீர்வு இங்கே உள்ளது என்பதை காண்பீர்கள் இந்த தீர்விலிருந்து நாம் விலகிச் சென்றால் நாம் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் மதிப்பை இழக்கிறோம் என்பதைக் காணலாம் மேலும் இந்த லயனிலோ அல்லது அதன் பக்கத்திலோ உள்ள எந்த பாயின்ட்டும் பீசிபில் பாயின்ட்டே ஆகும் என்று முன்னரே நமக்குத் தெரியும் இந்த லயனில் உள்ள எந்த பாயின்ட்டும் பீசிபில் பாயின்ட்டாக ஆனதற்கு இந்த ஈகுவாலிட்டி சைனே காரணமாகும் இப்போது ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் பிரச்சினையில் நாம் வைத்த அதே வாதங்களை முன்வைக்கும்போது நாம் ஆப்டிமாலிட்டியை கைவிடுவதைக் பார்ப்போம் அதாவது பெரிய அளவிலான காண்டூர்ஸை நாம் தொடர்ந்து செல்லும் போது ஆப்டிமம் மதிப்பு அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காண்டூர் இந்த லயனை சரியாக ஒரு பாயிண்டில் தொடும்போது எனக்கு ஒரு பீசிபில் பாயிண்ட் கிடைக்கும் அது இந்த கன்ஸ்ரைன்ட்ஸில் உள்ள ஈக்குவாலிட்டியை பூர்த்தி செய்யும் எனவே இது பொதுவான கன்ஸ்ரைன்ட்ஸை திருப்திப்படுத்துகிறது இது மிகவும் மோசமான நிலையாகும் ஏனெனில் எனது அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் அதன் மதிப்பை எவ்வளவு தூரம் அதிகரித்துள்ளதோ அவ்வளவு மோசமான நிலையை அடையும் இதற்கு மேலும் செல்வது தேவையில்லை ஏனெனில் நான் இன்னும் சிறிது தூரம் நகர்ந்தால் எனது அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் மதிப்பு முன்பைவிட மோசமாகும் இருப்பினும் அதைச் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நாம் ஏற்கனவே இங்கே ஒரு பீசிபில் பாயிண்ட்டை கண்டுபிடித்து விட்டோம் எனவே இந்த கேஸில் கன்ஸ்ரைன்ட்டு மினிமம் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கேஸில் நாம் அடைந்த மினிமத்திற்கு சமமாகிறது எனவே ஈக்குவாலிட்டி வகையை பொறுத்து வெவ்வேறு விஷயங்கள் நடக்கக்கூடும் இப்போது ஒரு பொதுவான கணித உருவாக்க பார்வையில் இதை நாம் பொதுமைப்படுத்தப் போகிறோம் நான் உங்களுக்கு பொதுவான நிபந்தனைகளை காட்டப் போகிறேன் இந்த பாடநெறியில் நாம் இதை பின்னர் எந்த டேட்டா சயின்ஸ் அல்காரிதத்தில் பயன்படுத்த மாட்டோம் ஆயினும்கூட இது SVM மற்றும் பல அதிநவீன டேட்டா சயின்ஸ் அல்காரிதங்களுக்கு ஒரு அடிப்படை யோசனையை உருவாக்குகிறது எனவே இதை முழுமையாக புரிந்து கொண்டு கவனம் செலுத்துவது பயனுள்ளதாகும் பொது மல்டிவேரியட் ஆப்டிமைசேஷன் பிரச்சனையில் ஈக்குவாலிட்டி மற்றும் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் உள்ளன எனவே என்னிடம் ஒரு அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் உள்ளது அதற்கு m ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களும் l இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களும் உள்ளன நாம் எப்பொழுதும் ஈக்குவாலிட்டி நிலையை இவ்வாறு எழுத முடியும் வலது புறத்தில் 0 ஆக இருக்கும் ஏனென்றால் வலது புறத்தில் ஏதேனும் இருந்தால் நான் அதை இடது புறத்திற்கு நகர்த்தி வலது புறத்தில் 0 ஐப் பெறுவேன் இதே போல் எந்தவொரு இன்ஈக்குவாலிட்டி நிலையையும் அது 0 ஆகவோ அல்லது 0 ஆகுவோ இருந்தாலும் நான் எப்பொழுதும் இந்த பார்மில் வைக்க முடியும் அசல் கண்டிஷன் ஏற்கனவே இருந்தால் அது இதைப் போன்றே இருக்கும் ஆனால் அது ஆக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டுமென்றால் அதை நெகட்டிவ்வால் மல்டிப்ளை செய்து இந்த நிலையை 0 ஆக மாற்ற வேண்டும் எனவே இப்போது இதை எனது கன்ஸ்ரைன்ட் என்று அழைக்கிறேன் இதை மீண்டும் இந்த பார்மில் வைக்க முடியும் இப்போது இது இன்னும் கொஞ்சம் சிக்கலான சூத்திரமாக மாறும் இதற்கான நிபந்தனைகளை அடுத்த ஸ்லைடில் காண்பிப்பேன் அனைத்து கணிதத்தின் அடிப்படையில் இது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும் நான் இப்போது அடுத்த ஸ்லைடில் உள்ள நிபந்தனைகளை வெறுமனே வாசிக்க போகிறேன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்து இந்த நிபந்தனைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விளக்கம் அளிக்கிறேன் இதுவே ஈக்குவாலிட்டி மற்றும் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கொண்ட மல்டிவேரியட் ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகள் ஆப்டிமம் மதிப்பை பெற தேவையான நிபந்தனைகள் ஆகும் இவற்றை கவனமாக பார்ப்போம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் மட்டுமே இருந்தால் எக்ஸ்ப்ரெஸனின் இந்த பகுதி நம்மிடம் இருந்தது இங்கே ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஒவ்வொன்றிற்கும் ∇ of f linear sum of λ times ∇ h ஆக இருந்தது இப்போது உங்களிடம் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களும் இருக்கும்போது இந்த ஈகுவேஷனிற்கு என்ன நடக்கிறதென்றால் ஒவ்வொரு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுக்கும் எவ்வாறு ஒரு பராமீட்டரை சேர்த்தோமோ அதேபோல் ஒவ்வொரு இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுக்கும் ஒரு அளவுருவைச் சேர்க்கிறோம் எனவே m இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் இருந்தால் m பராமீட்டர்கள் இருக்கும் வழக்கமான ஆப்டிமைசேஷன் புத்தகங்கள் மற்றும் இலக்கியங்களில் மக்கள் λ வை இந்த கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் ஒவ்வொன்றிற்கும் ஸ்கேலார் மல்டிபிள்ளாக பயன்படுத்துகின்றனர் எனவே l ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் இருந்தால் l λ க்கள் இருக்கும் மக்கள் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுக்கு μ வை பயன்படுத்துகிறார்கள் எனவே நம்மிடம் m μ s கள் இருந்தால் m இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுக்கு ஒத்த m μ s கள் இருக்கும் எனவே ஈக்குவாலிட்டி மற்றும் இன்ஈக்குவாலிட்டி கேஸில் இந்த நிலைக்கு இடையிலான வேறுபாடு என்னவென்றால் இந்த இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் μ times δ g லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆட் செய்ய வேண்டும் எனவே இது இங்கேயும் நாம் நினைத்த பார்மில் இருக்கிறது நான் λ வை இங்கேயும் μ வை இங்கேயும் பயன்படுத்தினேன் நான் ∇ of h ∇ of g எடுத்துக்கொள்கிறேன் இதுவே முதல் செட் கண்டிஷன்ஸ் ஆகும் முந்தைய கேஸில் உள்ள கன்ஸ்ரைன்ட்ஸ்களின் ஒரு பகுதியாக ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருக்கும் நான் எல்லா ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களையும் சாடிஸ்பய் செய்யக்கூடிய ஆப்டிமம் சொல்யூஷனை தேர்வு செய்யப் போகிறேன் இப்போது λ என்பது ரியல் நம்பராகும் எனவே எத்தனை ரியல் நம்பர் உள்ளதோ அத்தனை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருக்கும் மேலும் நான் இந்த ஆப்டிமம் பாயிண்டை ஈக்குவாலிட்டி கண்டிஷனை சாடிஸ்பய் செய்ய வைத்திருக்க வேண்டும் ஆப்டிமம் பாயிண்டை இன்ஈக்குவாலிட்டி கண்டிஷனையும் சாடிஸ்பய் செய்ய வைத்திருக்க வேண்டும் ஆகவே இது ஆப்டிமம் பாயிண்ட் பீசிபில் ரீஜெனில் இருப்பதை உறுதி செய்கிறது இப்போது ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் மற்றும் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இடையிலான உண்மையான டிஃபரென்ஸ்கள் காண்பிக்கப்படுகின்றன அடிஷனல் கன்ஸ்ரைன்ட்ஸ் இந்த பார்மில் உள்ளன இவை காம்ப்ளிமென்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இவை என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய μi யை ப்ராடக்ட் செய்தால் அது 0 ஆக வேண்டும் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் μj0 இருக்கலாம் அதாவது இது கண்டிஷனை சாடிஸ்பய் செய்யக்கூடிய எந்தவொரு வால்யூ ஆகவும் இருக்கலாம் அல்லது இது 0 ஆகும் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு μ வை கணக்கிட வேண்டும் நாம் கணக்கிடும் μ ஒரு பாசிட்டிவ் நம்பராகவோ அல்லது 0 ஆகவோ இருக்க வேண்டும் ஆகவே இந்த கண்டிஷன் உறுதிப்படுத்த முயல்வது என்னவென்றால் உங்களிடம் எந்த ஆப்டிமம் பாயிண்ட் இருந்தாலும் இதற்குமேல் முன்னேறுவதற்கு சாத்தியம் இல்லை ஆகையால் தான் இங்கு இந்த கண்டிஷன் உள்ளது இப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முதல் முறையாக ஆப்டிமைசேஷன் குறித்த பாடத்தை படிக்கிறீர்கள் என்றால் இந்த கன்ஸ்ரைன்ட்ஸ்களை புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது அல்ல இருப்பினும் நாம் அடுத்த ஸ்லைடில் ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு இந்த விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை காண்பிக்கிறேன் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் n வேறியபிள் கொண்ட ஒரு அன்கன்ஸ்டரைன்ட் ஆப்டிமைசேஷன் பிரச்சனையின் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசனில் நான் எப்பொழுதும் ஈகுவேஷனை சாடிஸ்பய் செய்ய ஆப்டிமம் கண்டிஷன்களுக்கு போதுமான ஈகுவேஷன்கள் மற்றும் வேறியபிள்கள் உள்ளனவா என்பதை பார்ப்பேன் அன்கன்ஸ்டரைன்ட் கேஸில் n ஈகுவேஷன்ஸ் மற்றும் n வேறியபிள்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கேஸில் நாம் தெளிவாக புரிந்து கொண்டது என்னவென்றால் ஒவ்வொரு ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ற்கும் நீங்கள் ஒரு பராமீட்டரை ஆட் செய்ய வேண்டும் இருப்பினும் உங்களிடம் போதுமான ஈகுவேஷன்ஸ் மற்றும் வேறியபிள்கள் இருக்கும் ஏனெனில் நீங்கள் இந்த பார்மில் இருக்கும் முதல் கண்டிஷனை எழுதும் போது லாம்ப்டாக்கள் இருப்பதால் உங்களுக்கு n ஈகுவேஷன்கள் மற்றும் அதற்கு சமமாக நீங்கள் சாடிஸ்பய் செய்ய வேண்டிய ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் கிடைக்கும் எனவே அது சரியாக வேலை செய்யும் இப்பொழுது இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கேஸிலும் இதே தான் நடக்கிறதா என்பதை பார்ப்போம் இதைத் தீர்ப்பதில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உள்ளது இதை KKT கண்டிஷன்ஸ் என்று அழைக்கிறார்கள் முந்தைய ஸ்லைடில் நான் காட்டிய கண்டிஷன்ஸ் KKT கண்டிஷன்ஸ் ஆகும் இன்ஈகுவாலிட்டி கேஸில் KKT கண்டிஷன்ஸ்களை நேரடியாக தீர்ப்பது எளிதல்ல ஏனெனில் காம்ப்ளிமென்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன் காரணமாக μ0 அல்லது z0 ஆக இருக்கும் எனவே இந்த பிரச்சனையை காம்பினடோரியல் பிரச்சினையாக உருவாக்க இவ்விரண்டில் எது 0 ஆக இருக்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் பொதுவாக KKT கண்டிஷன்ஸ் நம்மிடம் உள்ள ஒரு சொல்யூஷன் ஆப்டிமம் சொல்யூஷனா என்று சரிபார்க்கப் பயன்படுகிறது இருப்பினும் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்கள் பிரச்சனைகளை தீர்க்க பெனால்டி மெத்தெட்ஸ் ஆக்ட்டிவ் செட் மெத்தெட்ஸ் போன்ற பல்வேறு வழிகளைக் கொண்டிருக்கும் அந்த மெத்தெட்ஸ்களைப் பற்றி நாம் இங்கு பேசப்போவதில்லை ஆயினும்கூட ஒரு சொல்யூஷன் அனாலிட்டிகல் கேஸில் எவ்வாறு செயல்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுகிறேன் இப்போது வரை நாம் விவரித்த அனைத்து யோசனைகளையும் ஒன்றிணைத்து புரிந்துகொள்ள ஒரு நுமெரிக்கல் உதாரணத்தை பார்ப்போம் இந்த குறிப்பிட்டுள்ள கேஸில் இது ஒரு மல்டிவேரியட் ஆப்டிமைசேஷன் பிரச்சனையாகும் இது உண்மையில் குவாட்ரெடிக் ப்ரோக்ராம்மிங் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் குவாட்ரெடிக் ஆகவும் மற்றும் கன்ஸ்ரைன்ட்ஸ் லீனியராகவும் இருக்கும் இந்த வகையான பிரச்சனைகள் குவாட்ரெடிக் ப்ரோக்ராம்மிங் பிரச்சனைகள் என்று அழைக்கப்படுகின்றன இது பல எடுத்துக்காட்டுகளில் இப்போது வரை நாம் பயன்படுத்தி வரும் ஒரே அப்ஜெக்ட்டிவ் என்று நினைக்கிறேன் எனவே இதை அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் என்று சொல்வோம் மேலும் கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் இங்கு காட்டப்பட்டுள்ள பார்மில் நம்மிடம் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் முதல் கன்ஸ்ரைன்ட் 3 x1 2 x2 12 என்றும் இரண்டாவது கன்ஸ்ரைன்ட் 2x1 5x2 10 என்றும் மூன்றாவது கன்ஸ்ரைன்ட் x1 1 என்றும் வைத்துக் கொள்வோம் இப்போது நான் இந்த பிரச்சனைக்கு இதற்கு மேல் எதுவும் செய்யவில்லை ஆயினும்கூட நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கன்சிஸ்டெண்டாக இருக்க இதை கன்ஸ்ரைன்டாக நாம் மாற்ற வேண்டும் அடுத்த ஸ்லைடில் அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் இப்போது இதை வரை படமாக பார்ப்போம் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசனின் வேல்யூவை நீங்கள் இங்கே பார்க்கும் ஸ்கிரீனின் பிளேனிலிருந்து வெளியேறும் இந்த z திசையில் பிளாட் செய்யப்போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதனுடைய ரெப்ரெசென்ட்டேஷன் இங்கே காணப்படும் கான்டோர்ஸ் ஆகும் அவைகள் கான்ஸ்டன்ட் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் கான்டோர்ஸ்களாகும் எனவே நான் இந்த படம் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் மற்றும் கன்ஸ்ரைன்ட்ஸ் இரண்டையும் எவ்வாறு குறிக்கிறது என்று கூற முயற்சிக்கிறேன் அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் உண்மையில் இந்த படத்தில் கான்ஸ்டன்ட் வேல்யூ கான்டோர்ஸ் ஆக ரெப்ரெசென்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே நான் இந்த அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் வேல்யூவில் நகர்கிறேன் இதை நாம் பலமுறை திரும்ப செய்துள்ளோம் இப்போது இந்த x1 x2 பிளேனில் இந்த கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் என்னிடம் உள்ள இந்த ஈகுவேஷன் ஒரு லயனின் ஈகுவேஷன் ஆகும் எனவே நாம் 12 இன்ற முதல் கன்ஸ்ரைன்ட்டை பற்றி பேசும்போது லயனின் இந்த பக்கத்தில் உள்ள எந்த பாயின்ட்டும் பீசிபில் பாயின்ட்டாகும் இப்போது இங்கே இந்த கன்ஸ்ரைன்ட்டை பார்க்கும்போது லயனின் ஈகுவேஷன் 2 x1 5 x2 10 ஆக இருக்கும் மேலும் எனக்கு ஏதாவது ஒன்று 10 ஆக இருந்தால் இந்த பகுதி ஒரு பீசிபில் பகுதியாக இருக்கும் இது x1 1 லயனாகும் மற்றும் x1 1 என்பது இந்த பகுதியாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த பகுதிகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் பீசிபிலான ஒரே பகுதி இங்கே பிரவுன் நிறத்தில் சேட் செய்துள்ள பகுதியாகும் எனவே இந்த பகுதியில் ஏதேனும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்யும் ஏனென்றால் இது லயனின் இந்த பக்கமாக இருப்பதால் இது இரண்டாவது கன்ஸ்ரைன்ட்டையையும் இது லயனின் இந்த பக்கமாக இருப்பதால் இது மூன்றாவது கன்ஸ்ரைன்ட்டையையும் சாடிஸ்பய் செய்யும் நீங்கள் இதைத் தவிர வேறு ஏதாவது பகுதியில் உள்ள பாயிண்டை எடுத்துக்கொண்டால் அது பீசிபிலாக இருக்காது எடுத்துக்காட்டாக இங்கே உள்ள பாயிண்ட் கன்ஸ்ரைன்ட் 1 வயலேட் செய்யும் ஆனால் இது கன்ஸ்ரைன்ட் 2 மற்றும் 3 ற்கு பீசிபிலாக இருக்கும் ஆயினும் எல்லா கன்ஸ்ரைன்ட்டைகளும் சாடிஸ்பய் செய்ய வேண்டும் இப்போது இதே போல் நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட்டை எடுத்தால்அது 1 மற்றும் 3 தடைகளை சாடிஸ்பய் செய்யும் ஆனால் அது கட்டுப்பாடு1 ஐ வயலேட் செய்யும் இப்போது இந்த ஆப்டிமம் பாயின்ட் இங்கே இருக்க போகிறது கடந்த சில ஸ்லைடுகளில் நாம் விவரித்த கண்டிஷன்ஸ்களின் மூலம் இதன் வேல்யூவை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது பின்வருமாறு நம்மிடம் லக்ராஜியன் இருக்கிறது இது அடிப்படையில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் கண்டிஷன்ஸ்களை கீழே இறக்கும் எனவே நாம் இங்கே அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் வேல்யூ அல்லது அப்ஜெக்ட்டிவ் பன்ஃசன் எக்ஸ்பிரஸன் எடுத்துக்கொள்வோம் அதில் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் எதுவும் இருக்காது வெறும் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் மட்டுமே இருக்கும் மேலும் இந்த இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பராமீட்டர் வயது இருக்கும் இது ஏற்கனவே என்ற சுவாரஸ்யமான பார்மில் உள்ளது எனவே இதை நான் μ one times 3 x1 2 x2 என்று எழுதுகிறேன் எனவே 3 x1 2 x2 12 0 இது ஏற்கனவே பார்மில் உள்ளது இப்போது இரண்டாவது ஈகுவேஷனை பார்க்கும்போது இதை நான் பார்மிற்கு உருவாக்க வேண்டும் எனவே 10 2 x1 5 x2 0 இதை நான் இங்கே வைத்தால் இது பார்மை பெறுகின்றது அதேபோல இந்த μ1 உடன் தொடர்புடைய μ2 இருந்தால் அதனுடன் தொடர்புடையதாக எனக்கு μ3 இருக்கும் எனவே x1 1 0 என்ற டேர்மை இங்கே காணலாம் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இதை x1 மற்றும் x2 கொண்டு டிஃபரெண்ட்சியேட் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட் மற்றும் அன்கன்ஸ்ரைன்ட் பிரச்சனைகளை பார்க்கும்போது கிடைத்த முதல் 2 கண்டிஷன்கள் கிடைக்கும் அவை 2 வேறியபிள்களுக்கு உரிய 2 ஈகுவேஷன்கள் ஆகும் இந்த முழு எக்ஸ்பிரஸனையும் x1 கொண்டு டிஃபரெண்ட்சியேட் செய்யும் போது இந்த டெர்மில் இருந்து 4x1 கிடைக்கும் இது x2 மட்டுமே கொண்ட பன்ஃசன் ஆகும் இதை x1 கொண்டு டிஃபரெண்ட்சியேட் செய்தால் 0 கிடைக்கும் எனக்கு x1 வைத்து டிஃபரெண்ட்சியேட் செய்யும் போது 3 μ 1 x1 கிடைக்கும் அதாவது எனக்கு 3 μ1 கிடைக்கிறது இரண்டாவது டெர்மிலிருந்து எனக்கு 2 μ2 கிடைக்கும் மற்றும் மூன்றாவது டெர்மிலிருந்து எனக்கு μ3 கிடைக்கும் எனவே th 0 ஆகும் அடிப்படையில் இந்த ஈகுவேஷன் நான் அதே எக்ஸ்பிரஸனை x2 கொண்டு டிஃபரெண்ட்சியேட் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கிறது எனவே நான் இங்கிருந்து 8 x2 ஐப் பெறுகிறேன் இரண்டாவது டெர்மிலிருந்து எனக்கு 2 μ1 கிடைக்கிறது இந்த டெர்மிலிருந்து 5 μ2 கிடைக்கிறது மற்றும் இந்த டெர்மிலிருந்து எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஏனெனில் இது x1 மட்டுமே கொண்ட பன்ஃசன் ஆகும் எனவே இதை நான் 0 ஆக பெறுகிறேன் இது ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட் பிரச்சனையில் உள்ள கண்டிஷனை போன்ற பார்மை உங்களுக்கு கொடுக்கும் நம்மிடம் ∇ σ λ I ∇ of hi ஆக இருக்கிறது இன்ஈக்குவாலிட்டி கேஸில் gi இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருந்தால் நீங்கள் σ μi ∇ of gi என்பதை ஆட் செய்ய வேண்டும் எனவே இந்த 2 ஈகுவேஷன்களில் நீங்கள் இந்த கன்ஸ்ரைன்ட்லிருந்து பின்வாங்குகிறீர்கள் இங்கு உங்களுக்கு 2 ஈகுவேஷன்கள் உள்ளன ஏனெனில் ∇ of x இன் சைஸ் 2 by 1 ஆக இருக்கும் மேலும் h 2 by 1 ஆக இருக்கும் ஏனெனில் இங்கே 2 டெசிசன் வேறியபிள்கள் உள்ளன மற்றும் இது ஒரு லீனியர் வெயிட்டெட் சம்மாகும் இவை அனைத்தையும் நீங்கள் கவனித்தால் எனக்கு 2 ஈகுவேஷன்கள் இருப்பதை காண்கிறீர்கள் இருப்பினும் நான் கம்ப்யூட் செய்ய வேண்டிய 5 வேறியபிள்கள் உள்ளன நான் x1 க்கு ஒரு வேல்யூவை கம்ப்யூட் செய்ய வேண்டும் x2 க்கு ஒரு வேல்யூவை கம்ப்யூட் செய்ய வேண்டும் பின்னர் நான் μ1 μ2 மற்றும் μ3 ஐ கம்ப்யூட் செய்ய வேண்டும் நாம் அதை எவ்வாறு செய்கிறோம் என்று பார்ப்போம் நாம் முந்தைய நிலைக்கு திரும்பிச் சென்று காம்ப்ளிமென்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன்களை ஆட் செய்கிறோம் இதைத் தவிர நாம் உறுதிப்படுத்த வேண்டியது என்னவென்றால் எந்த சொல்யூஷன் நமக்கு கிடைத்தாலும் 2 இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களையும் சாடிஸ்பய் செய்ய வேண்டும் எனவே இன்னும் நமக்கு எந்த சொல்யூஷன் கிடைத்தாலும் அது 2 x3 x 2 x2 12 0 மற்றும் 10 2 x 5 x2 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டும் வேலிட் ஆக வேண்டும் ஆனால் இங்கு இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருப்பதால்உண்மையில் அவற்றை நாம் எந்த ஒரு தீர்வையும் கண்டறிய பயன்படுத்த முடியாது இந்த வேறியபிள்களுக்கு நீங்கள் தீர்வு கண்டவுடன் இந்த கண்டிஷன்கள் சாடிஸ்பய் ஆகிறதா இல்லையா என்பதை வெறிபய் செய்ய வேண்டும் ஆகவே நாம் காம்ப்ளிமென்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன்களை கருத்தில் கொண்டால் μ டைம்ஸ் g 0 ஆக இருக்கும் எனவே இது முதல் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்க்கு ஒத்திருக்கிறது இது இரண்டாவது இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்க்கு ஒத்திருக்கிறது இது மூன்றாவது இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுக்கு ஒத்திருக்கிறது மேலும் நம்மிடம் μi 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த கண்டிஷன்கள் அனைத்தும் ஒரு ஆப்டிமம் பாயின்ட்டை சாடிஸ்பய் செய்ய வேண்டும் இப்போது இங்கே கவனிக்க சுவாரஸ்யமானது என்னவென்றால் நான் முன்பே கூறிய உதாரணத்தை எடுத்துக் காட்டாக கொண்டால் நம்மிடம் இரண்டு ஈகுவேஷன்கள் உள்ளது எனக்கு μ1 μ2 மற்றும் μ3 ஆகியவற்றைக் கம்ப்யூட் செய்ய மற்றொரு 3 ஈகுவேஷன்களை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஆக மொத்தம் 5 ஈகுவேஷன்கள் மற்றும் 5 வேறியபிள்கள் உள்ளன எனவே இது 0 ஆக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஈகுவேஷனில் μ10 ஆக இருக்க வேண்டும் அல்லது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளவை 0 ஆக இருக்க வேண்டும் எனவே ஒரு பாசிபிலிட்டி என்னவென்றால் ப்ராக்கெட்டில் இருப்பது 0 ஆக இல்லையென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் μ10 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் இங்கு சொல்ல விரும்பும் முக்கிய அம்சம் என்னவென்றால் ப்ராக்கெட்டில் உள்ளவை 0 இல்லை என்றால் அது தானாகவே μ1 க்கான வேல்யூவை தருகிறது இங்குள்ள 5 வேறியபிள்களில் நான் ஏற்கனவே ஒன்றைக் கம்ப்யூட் செய்துள்ளேன் அதேபோல் இங்கே உள்ளவை 0 இல்லை என்று சொன்னால் μ20 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இங்கே உள்ளவை 0 இல்லை என்றால் μ30 ஆக இருக்க வேண்டும் ஆகவே நான் μ1 μ2 μ3 க்கான வேல்யூவை ஏற்கனவே கம்ப்யூட் செய்துள்ளேன் பின்னர் அந்த வேல்யூவை இந்த ஈகுவேஷனில் சப்ஸ்டிடுயூட் செய்ய முடியும் மேலும் எனக்கு x1 மற்றும் x2 ஐ கம்ப்யூட் செய்ய 2 ஈகுவேஷன்கள் உள்ளன இது ஒரு வழி எனது முந்தைய ஸ்லைடுகளில் ஒன்றில் இது ஒரு காம்பினடோரியல் பிரச்சனையாக மாறும் என்று குறிப்பிட்டிருந்தேன் ஏனென்றால் இது 0 ஆகிறது என்று கருதலாம் ஆகவே இந்த டெர்ம் 0 ஆகிறது இப்போது இது உண்மையில் 0 அல்ல என்று வைத்துக் கொள்வோம் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நமக்கு போதுமான ஈகுவேஷன்கள் மற்றும் வேறியபிள்கள் பிரச்சனையில் உள்ளதா எனவே இந்த கேஸில் நமக்கு 1 ஈகுவேஷன் 2 ஈகுவேஷன் 3 ஈகுவேஷன் μ2 0 ஆக இருக்கும் ஏனெனில் இது 0 அல்ல என்று நாம் கருதினோம் நான்காவது ஈகுவேஷன் μ3 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் இதுவும் 0 அல்ல என்று நாம் கருதினோம் இப்போது fth ஈகுவேஷன் என்பது நாம் கருதிய ப்ராக்கெட்டின் உள்ளே 0 ஆக இருக்கும் டெர்ம் ஆகும் எனவே இந்த கேஸில் மீண்டும் என்னிடம் 1 2 3 உள்ளது பிறகு 5 ஈகுவேஷன் 5 வேறியபிள்கள் உள்ளதால் μ2 0 μ3 0 5 ஆக இருக்கும் உதாரணமாக இதுவும் இதுவும் 0 என்று கருதினால் நான் μ2 மற்றும் μ1 ஐ கம்ப்யூட் செய்ய வேண்டும் பின்னர் இது 0 அல்ல என்று கருதினால் μ3 0 என்று கருதலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் 1 ஈகுவேஷன் 2 ஈகுவேஷன் இருக்கும் th 0 என்பது 1 ஈகுவேஷன் மற்றும் th 0 என்பது 2 ஈகுவேஷன் எனவே மீண்டும் என்னிடம் 5 ஈகுவேஷன்கள் மற்றும் 5 வேறியபிள்கள் உள்ளன எனவே இந்த ஈகுவேஷன்களைப் பொருத்தவரை நீங்கள் எந்த அஸம்ப்ஷன் செய்தாலும் உங்களுக்கு போதுமான ஈகுவேஷன்கள் மற்றும் போதுமான வேறியபிள்கள் இருக்கும் இருப்பினும் அந்த சாய்ஸ்ஸில் சிலவற்றிற்கு நீங்கள் உண்மையில் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடித்து இதை மீண்டும் இங்கே பொருத்த முயற்சித்தால் அது சாடிஸ்பய் செய்யாது எனவே இந்த கேஸில் ஆப்டிமைசேஷன் வீயூ பாயிண்டில் இருந்து பார்த்தால்அது சாத்தியமான ஆப்ஷன் அல்ல சில கேஸில் இது சாடிஸ்பய் அடையக்கூடும் ஆனால் ஈகுவேஷன்களிலிருந்து μ வை நீங்கள் கம்ப்யூட் செய்யும் போது அது பாசிட்டிவாக இருக்காது இது நெகட்டிவ் μ பெறக்கூடும் இது ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் அல்ல எனவே இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு பார்ப்போம் இப்போது அடுத்த வரியில் உள்ள அட்டவணையைப் புரிந்து கொள்ள நான் இங்கே ஒரு நொட்டேஷனை பயன்படுத்தப் போகிறேன் எனவே ஒரு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் சரியாக சாடிஸ்பய் ஆகிறது என்று நாம் கருதும் போதெல்லாம் அதாவது நான் 3 x1 2 x2 12 0 என்று கூறும்போது இந்த கன்ஸ்ரைன்ட் ஆக்டிவாக உள்ளதாக சொல்கிறோம் ஏனெனில் இந்த பாயிண்ட் ஏற்கனவே கன்ஸ்ரைன்ட்டில் உள்ளது நான் இங்கே ஒரு பாயிண்டை எடுத்துக் கொண்டால் அது லயனில் இல்லை எனவே அது அடிப்படையில் 0 ஆக இருக்கும் எனவே அது இன்ஆக்ட்டிவ் ஆக இருக்கும் என்று கூறலாம் இதேபோல் ஒவ்வொரு கன்ஸ்ரைன்ட்ஸ்க்கும் அது ஆக்டிவாக உள்ளதா அல்லது இன்ஆக்ட்டிவாக என்பதை நாம் சொல்ல முடியும் எனவே இந்த கன்ஸ்ரைன்ட் ஆக்டிவாக இருந்தால் அது 3 x1 2 x2 12 0 ஆக இருக்கும் இந்த கன்ஸ்ரைன்ட் ஆக்டிவாக இருந்தால் அது 2 x1 5 x2 10 0 ஆக இருக்கும் மற்றும் இந்த கன்ஸ்ரைன்ட் ஆக்டிவாக இருந்தால் அதற்கு x1 1 என்று அர்த்தம் எனவே இப்போது நாம் பரிசீலித்து வரும் எடுத்துக்காட்டில் 3 இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் உள்ளன முந்தைய ஸ்லைடில் நான் குறிப்பிட்டுள்ளபடி இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் சரியாக சாடிஸ்பய் அடைந்தால் அது ஒரு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்டாக மாறும் பின்னர் நாம் அதை ஆக்டிவ் கன்ஸ்ரைன்ட் என்று அழைக்கிறோம் சரியாக சாடிஸ்பய் அடையவில்லை என்றால் அப்பா அதை ஒரு இன்ஆக்டிவ் கன்ஸ்ரைன்ட் என்று அழைக்கிறோம் இப்போது நம்மிடம் 3 இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் உள்ளன இந்த கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் ஒவ்வொன்றும் ஆக்டிவாகவோ அல்லது இன்ஆக்டிவாகவோ இருக்கலாம் எனவே இந்த ஒவ்வொரு கன்ஸ்ரைன்ட்ஸ்களுக்கும் 2 பாசிபிலிட்டிகள் உள்ளன மேலும் நமக்கு 3 கன்ஸ்ரைன்ட்கள் இருப்பதால் 23 பாசிபிலிட்டிகள் உள்ளன அவை இங்கே 8 பாசிபிலிட்டிகளுக்கு சமமாக உள்ளன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் இருக்கும்போது இந்த அணுகுமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய நல்ல புரிதலைப் பெறுவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் நாம் கணக்கிடப் போகிறோம் இது எவ்வாறு இயங்குகிறது மற்றும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை விளக்குவதற்கு இந்த டேபிளில் இருந்து இரண்டு ரோக்களை எடுத்துக் கொள்வோம் அடுத்த ஸ்லைடில் இந்த கேஸ் எந்த அர்த்தத்தை குறிக்கிறது என்பதை க்ராபிக்கலி பார்க்கப் போகிறோம் எனவே உதாரணமாக முதல் ரோ வை பார்ப்போம் இங்கே நாம் செய்த சாய்ஸ் என்னவென்றால் 3 இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஆக்டிவாக உள்ளது என்பதாகும் அதாவது அவை அனைத்தும் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களாகின்றன சுவாரஸ்யமான ஒன்றை கவனியுங்கள்2 டெசிசன் வேறியபிள்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்டும் அடிப்படையில் ஒரு லயனின் ஹாஃப் ஸ்பேஸை ரெப்ரசென்ட் செய்கிறது அவை ஆக்டிவாகும் போது இந்த கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்டாக மாறி ஒவ்வொன்றும் லயனாக ஆகின்றன இப்போது மூன்றும் ஆக்டிவாக இருக்கும் போது நம்மிடம் 3 ஈகுவேஷன்கள் 2 டைமென்ஷன்களில் உள்ளது எனவே x1 மற்றும் x2 மட்டுமே டெசிசன் வேறியபிள்களாக உள்ளன ஆனால் அந்த 2 வேறியபிள்களில் எனக்கு 3 ஈகுவேஷன்கள் உள்ளன மேலும் எங்கள் லீனியர் அல்ஜீப்ரா விரிவுரைகளிலிருந்து நமக்குத் தெரியும் பல சந்தர்ப்பங்களில் வேறியபிள்களைக் காட்டிலும் அதிகமான ஈகுவேஷன்கள் இருக்கும்போது நாம் 2 வேறியபிள்கள் 3 ஈகுவேஷன்களை சாடிஸ்பய் செய்யும் ஒரு சொல்யூஷனை கண்டு பிடிக்கப் போவதில்லை எனவே இந்த கேஸில் நீங்கள் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முடியாது ஏனெனில் எனக்கு போதுமான ஈகுவேஷன்கள் இருந்தாலும் இந்த ஈகுவேஷன்களின் சப் செட் 3 ஈகுவேஷன்கள் மற்றும் 2 வேறியபிள்கள் கொண்டுள்ளதால் என்னால் சரியான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியவில்லை இதை ஜாமெட்ரிக்கல்லி என்ன என்பதை அடுத்த ஸ்லைடில் புரிந்து கொள்வோம் வேறு சில கண்டிஷன்களை இங்கே பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ரோ 5 தேர்ந்தெடுப்போம் இப்போது ரோ 5 பார்த்தால் நாம் முதல் கன்ஸ்ரைன்ட்டை ஆக்டிவாகவும் இரண்டாவது கன்ஸ்ரைன்ட்டை இன்ஆக்டிவாகவும் மற்றும் மூன்றாவது கன்ஸ்ரைன்ட்டை இன்ஆக்டிவாகவும் தேர்வு செய்துள்ளோம் அதாவது அடிப்படையில் இதன் அர்த்தம் என்னவென்றால் முதல் கன்ஸ்ரைன்ட் 0 ஆகவும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கன்ஸ்ரைன்ட்கள் 0 ஆகவும் இருக்க வேண்டும் இது சொல்யூஷன் பிராசஸ்ஸிற்கு சென்றபின் டெஸ்ட் செய்ய வேண்டும் நான் இதற்கு முன்பு இந்த கேஸில் விவரித்ததைப் போலவே இப்போது நாம் 5 ஈகுவேஷன்களையும் 5 வேறியபிள்களையும் கண்டுபிடிக்க முடியும் மேலும் இங்கே காட்டப்பட்டுள்ள x1 மற்றும் x2 ஐ நாம் தீர்க்க முடியும் இங்கு காட்டப்பட்டுள்ள μ க்கு நான் தீர்வை கண்டோம் இப்போது நீங்கள் இந்த சொல்யூஷனை பார்த்தால் எல்லாவற்றையும் சாடிஸ்பய் செய்வதாக நீங்கள் கூறுவீர்கள் ஏனென்றால் என்னிடம் x1 மற்றும் x2 க்கு ஒரு சொல்யூஷன் உள்ளது என்னிடம் μ1 μ2 μ3 அதாவது μ1 4 36 மற்றும் μ2 μ3 0 ஆக உள்ளது இருப்பினும் μ வை பார்க்கும்போது அதில் ஒரு μs நெகட்டிவாக இருப்பதைக் காண்பீர்கள் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் ஓரிரு ஸ்லைடுகளில் நாங்கள் காட்டிய கண்டிஷன்களின் அடிப்படையில் இது ஒரு ஆப்டிமம் பாயிண்ட்டாக இருக்க முடியாது அது மட்டுமல்ல உண்மையில் நீங்கள் இந்த 2 வேல்யூக்களை இந்த கன்ஸ்ரைன்ட்டில் x1 1 27 ஆக கிடைப்பதால் அது சாடிஸ்பய் ஆகாது எனவே நீங்கள் இந்த ரோ வை உதாரணமாக எடுத்துக் கொண்டால் இந்த இரண்டு μ வும் பாசிட்டிவ்வாக இருந்து சாடிஸ்பய் ஆகாது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் திரும்பிச் சென்று இன்ஆக்ட்டிவாக கருதப்பட்ட கன்ஸ்ரைன்ட்களை மட்டுமே சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் ஆக்ட்டிவாக உள்ள கன்ஸ்ரைன்ட் ஏற்கனவே 0 ஆக உள்ளது எனவே எந்தவொரு சொல்யூஷனும் மீண்டும் தானாகவே ஆக்ட்டிவாக உள்ள கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்யும் எடுத்துக்காட்டாக ரோ 6 ற்கு செல்வோம் இங்கே முதல் கன்ஸ்ரைன்ட்டை இன்ஆக்ட்டிவாகவும் இரண்டாவது கன்ஸ்ரைன்ட்டை ஆக்ட்டிவாகவும் மற்றும் மூன்றாவது கன்ஸ்ரைன்ட்டை இன்ஆக்ட்டிவாகவும் தேர்வு செய்துள்ளோம் மீண்டும் இங்கே நாம் 5 ஈகுவேஷன்கள் மற்றும் 5 வேறியபிள்கள் பெறுவோம் இதற்கான சொல்யூஷனை இங்கே பார்ப்போம் இது x வியூ பாயிண்டிலிருந்து நன்றாக இருக்கிறது நாம் x1 மற்றும் x2 விற்கான தீர்வை கண்டுள்ளோம் அவை 1 21 மற்றும் 1 51 ஆகும் இந்த கேஸில் முந்தைய கேஸை போலல்லாமல் μs அழகாக இருக்கிறது ஏனெனில் μs பாசிட்டிவாக இருக்க வேண்டும் எனவே என்னிடம் 0 முதல் 0 45 வரை உள்ளது எனவே இதை போல் தெரிகிறது இது ஒரு ஆப்டிமம் பாயின்ட்கான நல்ல கேண்டிடேட் ஆகும் ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் சாடிஸ்பய் செய்தவுடன் நீங்கள் இன்னும் பின்னால் சென்று இன்ஆக்ட்டிவ் கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் இங்கே இந்த சொல்யூஷன் பாயிண்ட்டால் சாடிஸ்பய் அடைகிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் மேலும் இங்கே இன்ஆக்ட்டிவ் கன்ஸ்ரைன்ட் x1 1 ஆக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை கவனித்தால் 1 21 இந்த கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்யவில்லை எனவே இது ஒரு ஆப்டிமம்மாக இருக்க முடியாது நீங்கள் 4வது ரோ வை பார்க்கும்போது கன்ஸ்ரைன்ட் 1 இன்ஆக்ட்டிவாகவும் 2 மற்றும் 3 ஆக்ட்டிவாகவும் உள்ளது என்று கருதினோம் எனக்கு ஒரு சொல்யூஷன் x1 1 6 ஆக கிடைக்கிறது நான் எல்லா μs யும் பாசிட்டிவாக பெறுகிறேன் இது ஒரு ஆப்டிமம் பாயின்ட் கண்டிஷன்களில் ஒன்றாகும் பின்னர் நான் இந்த கன்ஸ்ரைன்ட்டை மட்டுமே இங்கு சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் மற்ற இரண்டும் ஆக்ட்டிவ் கன்ஸ்ரைன்ட்ஸ் என்பதால் அவை அவைகளை தீர்க்க எங்களுக்கு ஈகுவேஷன்களை இருக்கின்றன எனவே அவை வேலிட் போலவே இருக்கின்றன இப்போது நீங்கள் இந்த 2 வேல்யூக்களை முதல் கன்ஸ்ரைன்ட்க்குள் வைக்கும்போது அது உண்மையில் இன்ஈக்குவாலிட்டியையும் சாடிஸ்பய் செய்கிறது என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த கேசில் இது அனைத்து கன்ஸ்ரைன்ட்ஸ்களும் KKT கண்டிஷன்களும் சாடிஸ்பய் அடைகின்றன எனவே இது ஆப்டிமம் பாயின்ட்டாகும் ஆப்டிமம் சொல்யூஷன் 1 6 ஆகும் இதுவே இந்த ஸ்லைடில் பிரச்சனையின் ஜாமென்ட்ரி யை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு கேஸிலும் ஆப்டிமம் எங்கே உள்ளது என்பதன் அடிப்படையில் இந்த ஒவ்வொன்றையும் விளக்கி பார்ப்போம் எனவே நீங்கள் அனைத்து கன்ஸ்ரைன்ட்ஸ்களையும் ஆக்டிவாக கொண்ட இந்த கேசை எடுத்துக் கொண்டால் எங்களிடம் 2 வேறியபிள்கள் மற்றும் 3 ஈகுவேஷன்கள் இருக்கும் அதை பொதுவாக சாடிஸ்பய் செய்ய முடியாது ஜாமட்டரிகளி இதன் பொருள் என்னவென்றால் ஒரே நேரத்தில் 3 லயன்களிலும் பாயிண்ட் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் 3 லயன்களும் ஆக்டிவாக இருப்பதாக என்று நாம் கருதினோம் அதாவது அவை அனைத்தும் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அனைத்து 3 லயனுடைய ஈகுவேஷனையும் சாடிஸ்பய் செய்யும் ஒரு பாய்ண்டை பெற முடியாது என்பதை கண்டு கொள்ளலாம் எனவே நான் 2 ஐ சாடிஸ்பய் செய்ய விரும்பினால் நான் இங்கே ஒரு பாய்ண்டை பெறுவேன் இருப்பினும் அது மற்ற கன்ஸ்ரைன்ட்ஸ்களை சாடிஸ்பய் செய்யாது எனவே அனைத்து லயன்களும் இண்டெர்ஸக்ட் ஆகாததால் இந்த கேஸில் நம்மிடம் சொல்யூஷன் இல்லை அதேபோல் இந்த கேஸ்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து இவை ஒவ்வொன்றிலும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் கேஸ் 4ல் மட்டுமே உங்களுக்கு சொல்யூஷன் குன் டக்கர் கண்டிஷனில் இருந்து கிடைக்கும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அது உண்மையான ஆப்டிமம்ம சாடிஸ்பய் செய்தது ஒவ்வொரு கேஸிலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் நினைத்து பார்த்தால் நாம் கேஸ் 5 மற்றும் 6 ஐப் பார்த்த போது கேஸ் 5 க்கான தீர்வு இதுதான் கேஸ் 6 க்கான தீர்வு இதுதான் என்று கண்டு பிடித்தோம் மேலும் இவை இரண்டும் நல்ல சொல்யூஷன்கள் அல்ல என்று கூறினோம் ஏனெனில் அவை அடிப்படையில் இங்கே காணப்படும் x1 1 என்ற கண்டிஷனை மீறுகிறது ஏனெனில் பீசிபில் ரீஜன் x1 1 லயனின் இந்த பக்கத்தில் உள்ளது ஆனால் இந்த பாயிண்ட் இந்த கன்ஸ்ரைன்ட்டை மீறுகிறது இங்கே மீண்டும் இந்த பாயிண்ட் இந்த கன்ஸ்ரைன்ட்டை மீறுவதை காணலாம் எனவே சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அன்கன்ஸ்டரைன்ட் கேஸில் எளிமையாக நான் ∇ of f 0 என்ற கண்டிஷனாக எழுதுகிறேன் என்பது மிகவும் தெளிவாகிறது என்னிடம் போதுமான ஈகுவேஷன்கள் மற்றும் வேறியபிள்கள் இருக்கும் அதாவது n ஈகுவேஷன்கள் மற்றும் n வேறியபிள்கள் இருக்கும் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கேஸில் எனக்கு அதே n ஈகுவேஷன்கள் கிடைக்கும் ஆனால் அந்த பார்ம் சற்று டிஃபரெண்டாக இருக்கும் அதை நாம் ∇ f σ λi ∇ of hi என்று எழுதுகிறோம் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸை சாடிஸ்பய் செய்ய ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் எத்தனை உன்டோ அத்தனை வேறியபிள்கள் ஆட் செய்வதால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஈகுவேஷன்களை கொடுக்கும் எனவே உங்களிடம் போதுமான ஈகுவேஷன்கள் மற்றும் வேறியபிள்கள் இருக்கும் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கேஸில் முதல் n ஈகுவேஷன்கள் மிகவும் ஒத்த பார்மில் இருக்கின்றன அங்கே ∇f σλi ∇ of hi σ μi ∇ of gi உங்களுக்கு n ஈகுவேஷன்களை தருகிறது மேலும் அங்கிருக்கும் ஒவ்வொரு λ விற்கும் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான ஈக்குவாலிட்டியை சாடிஸ்பய் செய்யக்கூடிய பல ஈகுவேஷன்கள் நீங்கள் பெறுவீர்கள் இதில் காம்ப்ளிகேஷன் எப்போது வருமென்றால் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் உங்களிடம் இருக்கும் போது உங்களிடம் ஒன்று அல்லது மற்றொன்று 0 ஆக இருக்கும் அதை நாம் காம்ப்ளிமென்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன் என்று அழைக்கிறோம் எனவே இந்த μ டைம்ஸ் g 0 ஆக போகிறது எனவே g 0 ஆக இருந்தால் அதை ஒரு ஆக்டிவ் கன்ஸ்ரைன்ட்டாக அழைக்கிறோம் இதற்கு தொடர்புடைய μவை கால்குலேட் செய்ய வேண்டும் அப்டிமம் பாயிண்ட்டில் μ 0 ஆக இருக்கும் இப்போது நீங்கள் எந்த பார்மில் எழுதுகிறீர்களோ அதை பொறுத்து நீங்கள் அனைத்து கன்ஸ்ரைன்ட்ஸ்களையும் 0 ஆக அல்லது இன்ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களை அல்லது ஆக எழுதுவீர்கள் மேலும் அசல் ஈகுவேஷனை நீங்கள் ∇ f வலது புறத்தில் உள்ள sum க்கு சமமாக எழுதுகிறீர்களா அல்லது ∇f வலது புறத்தில் உள்ள சைன் of μ க்கு சமமாக எழுதுகிறீர்களா என்பதையும் பொறுத்து உள்ளது வெவ்வேறு பாடப்புத்தகங்கள் மற்றும் வெவ்வேறு ஆவணங்களில் அவை பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக இருக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்படும் எனவே நீங்கள் அவற்றைப் பார்க்கும்போது கண்டிஷன்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வகையாக ஈகுவேஷன்களை எழுதுவதில் நீங்கள் முனைந்தால் அங்கு ∇ of a σ λ ∇ hi σ μ ∇ gi என்று எழுதுவீர்கள் நீங்கள் அனைத்து கன்ஸ்ரைன்ட்ஸ்களையும் இன்ஈகுவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களாக எழுதினால் இந்த பாயிண்ட் ஆப்டிமமாக இருக்க μ s பாஸிட்டிவாக இருக்க வேண்டும் அதை தான் நாம் இங்கே பார்த்தோம் நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த அன்கன்ஸ்டரைன்ட் கேஸ் SVM போன்ற மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் அதே போல கன்ஸ்டரைன்ட் கேஸும் முக்கியமானதாகும் இந்த பாடத்திட்டத்தில் இதை நாம் அதிகம் பயன்படுத்தாமல் இருப்போம் ஆயினும்கூட கம்ப்ளீட்னஸ் பொருட்டும்வெளியில் உள்ள பிற டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்களைப் புரிந்துகொள்வதற்காக இந்த பாடத்திட்டத்தை படிக்கலாம் உங்களிடம் கன்ஸ்டரைன்ட் பிரச்சனைகளில் ஈகுவாலிட்டி மற்றும் இன்ஈகுவாலிட்டி கன்ஸ்டரைன்ட்கள் இருக்கும்போது எவ்வாறு தீர்ப்பது என்பதற்குப் உள்ள முக்கிய யோசனைகளை நான் விவரித்துள்ளேன் நினைவில் கொள்ளுங்கள் கன்ஸ்டரைன்ட்களை நான் உங்களுக்குக் காண்பிக்கும் போது நான் இதற்கு சான்றோ அல்லது இந்த கண்டிஷன்களின் டெரிவேஷனையோ காட்டவில்லை என்பதை ஈகுவாலிட்டி கன்ஸ்டரைன்ட் கேஸில் கண்டிஷன்கள் ஏன் அவ்வாரு மாறும் என்று உங்களுக்குச் சொன்னேன் இவை அனைத்தையும் முறையாக நிரூபிக்க முடியும் மற்றும் முறையான கணித வாதங்களின் அடிப்படையில் இந்த கண்டிஷன்களை டெரிவேஷன் செய்யலாம் எனவே டேட்டா சயின்ஸ் பாடத்திற்கான ஆப்டிமைசேஷன் குறித்த இந்த பகுதியை இப்போது முடிக்கிறோம் இப்போது டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து கருவிகளும் நம்மிடம் உள்ளன அடுத்த விரிவுரையில் நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு வகையான டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் இந்த டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் இந்த பிரச்சினைகளை பற்றி சிந்திக்க முறையான வழி இருக்கிறதா பலவிதமான பிரச்சினைகளை தீர்க்க நாம் என்ன பயன்படுத்தலாம் டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளில் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான கிளஸ்டரிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்ப்போம் இறுதியாக ப்ரின்சிபிள் காம்போனென்ட் அனாலிசிஸ் எவ்வாறு என்ஜினீர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் நிஜ வாழ்க்கை டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்ப்பது எனவும் ஒரு பொதுவான எடுத்துக்காட்டுடன் கூறி முடிப்போம் எனவே நீங்கள் இந்த விரிவுரைகளைத் தொடர்வதையும் மேலும் டேட்டா சயின்ஸ் பிரச்சினைகளை புரிந்துகொள்வதையும் கண்டு நான் சந்தோஷமடைகிரேன